வணக்கம் நேற்று நாம் ரெசிஸ்டென்ஸ் இண்டக்டன்ஸ் மற்றும் கபாசிடன்ஸ் போன்ற பல்வேறு சர்க்யூட் கூறுகளைப் பற்றி பேசினோம் அவற்றின் பண்புகளை நாம் கண்டோம் மேலும் அந்த உறுப்புகளுக்கான ஆளும் சமன்பாடுகளையும் நாம் கண்டோம் ஓம்ஸ் சட்டம் Ohm's law குறித்தும் விவாதித்தோம் இப்போது இன்று நாம் அந்த விவாதத்தைத் தொடர்வோம் மேலும் எலக்ட்ரிக் சர்க்யூட் அனாலிசிஸ் ற்கு முக்கியமான பிற அடிப்படை சட்டங்கள் என்ன என்பதைக் காண முயற்சிப்போம் இப்போது சர்க்யூட் வட்டத்தை அனாலிசிஸ் செய்ய ஓம்ஸ் சட்டம் Ohm's law போதுமானதாக இல்லை எனவே கிர்ச்சோஃப்பின் Kirchhoff's இரண்டு சட்டங்கள் உருவாக்கப்பட்டன அவை பெரிய அளவிலான எலக்ட்ரிக் சர்க்யூட் களை அனாலிசிஸ் செய்வதற்கான போதுமான மற்றும் சக்திவாய்ந்த கருவியாகும் இந்த இரண்டு சட்டங்கள் என்ன இந்த இரண்டு சட்டங்களும் கிர்ச்சோஃப்பின் Kirchhoff's கரண்ட் சட்டம் மற்றும் கிர்ச்சோஃப்பின் Kirchhoff's வோல்டேஜ் சட்டம் கிர்ச்சோஃப்பின் கரண்ட் சட்டமான முதலாவது சார்ஜ் பாதுகாக்கும் சட்டத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது அதாவது ஒரு குறிப்பிட்ட அமைப்பினுள் அல்ஜீப்ரிக் சார்ஜ் கள் மாற முடியாது இந்த கிர்ச்சோஃப்பின் கரண்ட் சட்டம் ஒரு குறிப்பிட்ட முனையிலோ அல்லது மூடிய எல்லையிலோ நுழையும் கரண்ட் களின் அல்ஜீப்ரிக் தொகை எப்போதும் 0 ஆக இருக்கும் என்று கூறுகிறது கணித ரீதியாக அதை எவ்வாறு பிரதிநிதித்துவ படுத்துவீர்கள் நீங்கள் அதைinஇன் கூட்டுத்தொகை போல பிரதிநிதித்துவ படுத்துவீர்கள்இது கரண்ட் nவதுஉறுப்பு அல்லதுசுற்றின்nவதுகிளையில்பாய்கிறது எனவே inஎன்பது nவதுகிளையில்பாயும் in கரண்ட் ஆகும் ஆகவே கிளைகளில் பாயும் அனைத்து கரண்ட் களின் கூட்டுத்தொகை அனைத்து கிளைகளிலும் 0 க்கு சமம் மற்றும் n 1 முதல் N க்கு சமம் என்று கே எல் கூறுகிறது N என்றால் என்ன N என்பது அந்த குறிப்பிட்ட முனையுடன் இணைக்கப்பட்ட மொத்த கிளைகளின் எண்ணிக்கை சர்க்யூட் அனாலிசிஸ் செய்கிறீர்கள் அல்லது இது ஒரு குறிப்பிட்ட மூடிய எல்லையிலிருந்து வரும் அல்லது வெளியே வரும் மொத்த கிளைகளின் எண்ணிக்கை என்று நீங்கள் கூறலாம் இப்போது இந்த சட்டத்தில் டெர்மினல்களில் நுழையும் கரண்ட் நேர்மறையாகக் கருதப்படுகிறது மற்றும் முனையை விட்டு வெளியேறும் கரண்ட் எதிர்மறையாகக் கருதப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட உருவத்தை நீங்கள் கண்டால் கரண்ட் கள் வந்து வெளியே செல்லும் முனையில் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்த முயற்சித்தால் கரண்ட் i1கணுவுக்குள் செல்கிறது எனவே அது நேர்மறையானது கரண்ட் i2வெளியே வருகிறது அது எதிர்மறையானது இதேபோல் i3நேர்மறையானது மற்றும் i4மற்றும் i5ஆகியவை எதிர்மறையானவை மற்றும் அனைத்து கரண்ட் களின் கூட்டுத்தொகை 0 க்கு சமமாக இருக்கும் இது KCL இன் குறிப்பிட்ட சமன்பாட்டை திருப்திப்படுத்துகிறது அல்லது மாற்றாக i1ப்ளஸ் i3i2 பிளஸ் i4பிளஸ் i5 க்கு சமம்என்று எழுதலாம் எனவே இதிலிருந்து நீங்கள் என்ன முடிவுக்கு வரலாம் முனைக்குள் நுழையும் கரண்ட் களின் தொகை முனையிலிருந்து வெளியேறும் கரண்ட் களின் தொகைக்கு சமம் இப்போது கிர்ச்சோஃப்பின் Kirchhoff's இரண்டாவது விதியைப் பற்றி பேசலாம் இந்த இரண்டாவது விதி எனர்ஜி பாதுகாப்புக் கொள்கையின் அடிப்படையில் அமைந்துள்ளது இந்த கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டம் ஒரு குறிப்பிட்ட மூடிய லூப்பைச் சுற்றியுள்ள அனைத்து வோல்டேஜ் ங்களின் அல்ஜீப்ரிக் தொகை 0 ஆக இருக்கும் என்று கூறுகிறது எனவே இந்த விஷயத்தில் இந்த Vmஎன்பது ஒரு லூப்பில் இணைக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட உறுப்பு முழுவதும் உள்ள வோல்டேஜ் ஆகும் மேலும் ஒரு குறிப்பிட்ட லூப்பில் உள்ள அனைத்து வோல்டேஜ் களையும் அனைத்து உறுப்புகளிலும் தொகுத்தால் நீங்கள் வோல்டேஜ் இன் கூட்டுத்தொகை எப்போதும் 0 மற்றும் m என்பது 1 முதல் M வரை ஆகும் இங்கு லூப்பில் உள்ள வோல்டேஜ் களின் எண்ணிக்கையில் M மற்றும்mவதுவோல்டேஜ் ஆகநாம் கருதியதுVm இப்போது ஒரு குறிப்பிட்ட சர்க்யூட்டில் கிர்ச்சோஃப் வோல்டேஜ் சட்டத்தை எவ்வாறு அனாலிசிஸ் செய்வீர்கள் ஒரு குறிப்பிட்ட லூப்பில் அனைத்து கூறுகளும் இணைக்கப்பட்டுள்ள இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் லூப்பை பார்ப்போம் எனவே இந்த மூடிய லூப் ஆகும் இந்த குறிப்பிட்ட வட்டத்திற்கு கிர்ச்சோஃப் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தினால் நாம் என்ன எழுதுவோம் V1இலிருந்து ஆரம்பிக்கலாம்ஏனென்றால் நாம் v1இலிருந்து தொடங்குகிறோம் அதாவது வோல்டேஜ் மூலத்தின் எதிர்மறை முனையத்திற்குள் சென்று வோல்டேஜ் மூலத்தின் நேர்மறை முனையத்திலிருந்து வெளியே வருகிறோம்நேர்மறை முனையத்திற்கு எதிர்மறையின் போது வோல்டேஜ் உயர்கிறது என்பதையே இது அர்த்தப்படுத்துகிறது எனவே இதை v1இன் கழித்தல் போலக் குறிக்கிறோம் பின்னர் ரெசிஸ்டென்ஸ் பொறுத்தவரை v2நேர்மறையானது ஏனென்றால் நாம் நேர்மறையான பக்கத்திற்குள் நுழைந்து எதிர்மறையாக வெளியே வருகிறோம் எனவே இங்கே இது ஒரு வோல்டேஜ் வீழ்ச்சி எனவே வோல்டேஜ் வீழ்ச்சிக்கு நாம் நேர்மறையாக எழுதுகிறோம் மற்றும் வோல்டேஜ் உயர்வை எதிர்மறையாக எழுதுகிறோம் வோல்டேஜ் v3 ஐ மீண்டும் நேர்மறையாக எழுதுவோம் ஏனென்றால் ரெசிஸ்டென்ஸின் குறுக்கே வோல்டேஜ் வீழ்ச்சியைக் காண்போம் பின்னர் மீண்டும் இந்த வோல்டேஜ் மூலத்தைக் கடந்து செல்லும்போது வோல்டேஜ் மீண்டும் நேர்மறைக்கு எதிர்மறையான வடிவத்தை உயர்த்துகிறது எனவே வோல்டேஜை v4இன் எதிர்மறையாக எடுத்துள்ளோம் பின்னர் மீண்டும் ரெசிஸ்டென்ஸ் உறுப்பு v5முழுவதும்இது வோல்டேஜ் வீழ்ச்சி எனவே நேர்மறை v5கூறுவோம் இப்போது நீங்கள் இந்த சமன்பாட்டில் உள்ள உறுப்புகளை மறுசீரமைத்தால் v1 v4என்பது v2 v3 v5ஐத்தவிர வேறில்லைஎன்று சொல்லலாம் இப்போது இதிலிருந்து நீங்கள் என்ன முடிவுக்கு வர முடியும் ஒரு குறிப்பிட்ட லூப்பில் உள்ள வோல்டேஜ் வீழ்ச்சிகளின் தொகை வோல்டேஜ் உயர்வுகளின் தொகைக்கு சமம் இப்போது சீரீஸ் ரெசிஸ்டர் கள் மற்றும் வோல்டேஜ் பிரிவு கருத்துக்கள் பற்றி பேசலாம் இரண்டு ரெசிஸ்டர் கள் சீரீஸ் ஆக இணைக்கப்பட்டுள்ள அதே சர்க்யூட் கரண்ட் அல்லது இரண்டு ரெசிஸ்டர் கள் வழியாக பாயும் கீழே உள்ள சர்க்யூட் வட்டத்தைப் பார்ப்போம் ஏனெனில் அவை சீரீஸ் ஆக இணைக்கப்பட்டுள்ளன மேலும் அது லூப்பை நிறைவு செய்கிறது எனவே நீங்கள் எந்த சட்டத்தை விண்ணப்பிக்க முடியும் நீங்கள் கிர்ச்சோஃப் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் இப்போது கரண்ட் ஒன்றுதான் எனவே மின்தடையம் R1முழுவதும் வோல்டேஜ் வீழ்ச்சி எழுதப்படலாம் அதேபோல் மின்தடையம் 2 க்கு எதிரான வோல்டேஜ் வீழ்ச்சியும் இருக்கும் எனவே கிர்ச்சோஃப் வோல்டேஜ் சட்டத்திலிருந்து மொத்த வோல்டேஜ் எழுதலாம் கரண்ட் பொதுவானது என்பதால் நீங்கள் கரண்ட் வெளியே எடுக்கலாம் நீங்கள் பெறுவீர்கள் எனவே இந்த சமன்பாடு இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டின் இந்த குறிப்பிட்ட பிரிவு இந்த உருவத்தின் உதவியுடன் குறிப்பிடப்படும் அங்கு நமக்கு v வோல்டேஜ் மூலமும் R1மற்றும் R2இரண்டின் ரெசிஸ்டர் களின் சமமான ரெசிஸ்டென்ஸ் உள்ளது எனவே இப்போது இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை நீங்கள் பொதுமைப்படுத்தினால் நீங்கள் அதை பல ரெசிஸ்டர் களுக்கு நீட்டிக்க முடியும் எனவே சீரீஸ் இணைக்கப்பட்டுள்ள எந்தவொரு ரெசிஸ்டர் களுக்கும் சமமான ரெசிஸ்டென்ஸ் என்பது தனிப்பட்ட ரெசிஸ்டென்ஸ் களின் தொகுப்பாகும் எனவேR1R2போன்ற தொடர்களில் Rn வரை இணைக்கப்பட்டுள்ள n ரெசிஸ்டென்ஸ்கள்இருந்தால் அதற்கு சமமான ரெசிஸ்டென்ஸ் என்னவாக இருக்கும் சமமான ரெசிஸ்டென்ஸ் என்பது சீரீஸில் இணைக்கப்பட்ட அனைத்து ரெசிஸ்டென்ஸ் களின் தொகுப்பாகும் இப்போது ரெசிஸ்டர் கள் மத்தியில் வோல்டேஜ் பிரிக்கப்பட்டுள்ளது அவற்றின் ரெசிஸ்டென்ஸ் களுக்கு நேரடியாக விகிதாசாரமாகும் ஒரு ரெசிஸ்டர் மற்றும் அந்த ரெசிஸ்டர் குறுக்கே வோல்டேஜ் உள்ளது என்றுவைத்துக்கொள்வோம் பிறகு இப்போது ரெசிஸ்டர்ஸ் பேரலலாக இணைக்கப்பட்டுள்ள வழக்கைப் பற்றி பேசலாம் அங்கு கரண்ட் பிரிவு பின்பற்றப்படும் என்று கூறுவோம் எனவே வோல்டேஜ் R1 மற்றும் R2 உடன் பேரலலாக இருக்கும் இந்த புள்ளிவிவரத்தை இப்போது எடுத்துக்கொள்வோம் எனவே R1 வழியாக பாயும் கரண்ட் i1 ஆகவும் R2 வழியாக பாயும் கரண்ட் i2 ஆகவும் இருக்கும் இவை இரண்டும் பேரலலாக இருப்பதால் நீங்கள் எதைப் பயன்படுத்தலாம் கிர்ச்சோஃப்பின் கரண்ட் சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் எனவே அடிப்படையில் ஒரு தம்ப் விதியாக நீங்கள் எப்போதும் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சீரீஸில் இணைக்கப்பட்ட கூறுகளை நீங்கள் காணும்போதெல்லாம் நீங்கள் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் மற்றும் பேரலல் பாணியில் இணைக்கப்பட்ட கூறுகளைக் காணும்போது நீங்கள் கிர்ச்சோஃப்பின் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் எனவே இவை 2 முக்கியமான சட்டங்கள் மற்றும் சர்க்யூட் அடிப்படையில் நீங்கள் அவற்றைப் பயன்படுத்தலாம் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் ஐப் பார்ப்போம் அங்கு கரண்ட் i1 மற்றும் i2 ஆகப் பிரிக்கப்படுகிறது i1 R1 வழியாகவும் i2 R2 வழியாகவும் பாய்கிறது R1 மற்றும் R2 இரண்டிலும் வோல்டேஜ் ஒரே மாதிரியாக இருப்பதால் i1 இன் மதிப்பைஓம்விதியைப்பயன்படுத்தி தவிர வேறில்லை என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போது இதேபோல் i2 க்கும் நீங்கள் i2 ஐ எழுதலாம் எனவே இறுதியாக சமமான ரெசிஸ்டென்ஸ் R உடன் சீரீஸில் வோல்டேஜ் இணைக்கப்பட்டுள்ள சமமான உருவத்தைப் பயன்படுத்தி இதை நீங்கள் குறிப்பிடலாம் அதனால் இப்போது நீங்கள் அதை பொதுமைப்படுத்த விரும்பினால் நீங்கள் என்ன எழுதுவீர்கள் பேரலல் n ரெசிஸ்டென்ஸ் இருந்தால் R க்கு 1 என்பது R1 ஆல் 1 ஐத் ப்ளஸ் R2 ஆல் 1 ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே Rn ஆல் 1 வரை அல்லது கணித அடிப்படையில் நீங்கள் i இன் சுருக்கம் 1 முதல் 1 க்கு N க்கு சமம் Ri என எழுதலாம் i 1 முதல் N வரை இருக்கும் N என்பது உறுப்புகளின் எண்ணிக்கை இது பேரலல் பாணியில் இணைக்கப்பட்ட ரெசிஸ்டர்ஸின் எண்ணிக்கை இந்த குறிப்பிட்ட அம்சத்தை நீங்கள் எவ்வாறு சுருக்கமாகக் கூற முடியும் பேரலல் இணைக்கப்பட்ட எந்தவொரு ரெசிஸ்டர் களுக்கும் சமமான ரெசிஸ்டென்ஸ் என்பது தனிப்பட்ட ரெசிஸ்டென்ஸ் இன் ரெசிப்ரோகல் த்தின் ரெசிப்ரோகல் மாகும் என்று இது கூறுகிறது எனவே தனிப்பட்ட ரெசிஸ்டென்ஸ் களின் ரெசிப்ரோகல் மானது பின்னர் நீங்கள் தொகுக்கப்படுவீர்கள் இறுதியாக நீங்கள் எதைப் பெறுவீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் அதே பரிமாற்றத்தை எடுத்துக்கொள்வீர்கள் அதற்கு சமமான ரெசிஸ்டென்ஸ் மதிப்பைப் பெறுவீர்கள் R சமமானதை நீங்கள் வெறுமனே எழுத முடியும் என்பது தனிப்பட்ட ரெசிஸ்டென்ஸ் ரெசிப்ரோகல்ன் கூட்டுத்தொகையைத் தவிர வேறில்லை முந்தைய ஸ்லைடில் நீங்கள் பார்த்த சர்க்யூட் கரண்ட் பிரிவு பற்றி இப்போது பேசும்போது தனிப்பட்ட ரெசிஸ்டர்ஸ் வழியாக கரண்ட் பெறுவீர்கள் இந்த மதிப்புகளை நாம் எவ்வாறு தீர்மானிக்க முடியும் என்று இப்போது நீங்கள் கேட்பீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட உருவத்தைப் பார்ப்பதன் மூலம் i1 மற்றும் i2 இன் மதிப்பை நீங்கள் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் i என்பது i1 பிளஸ் i2 மற்றும் வோல்டேஜ் v எப்படியும் இரண்டு ரெசிஸ்டர் களிலும் பயன்படுத்தப்படுகின்றன எனவே இங்கிருந்து நீங்கள் மதிப்பைக் கண்டுபிடிக்க முடியும்ஆனால் இப்போது இப்போது நீங்கள் எளிமைப்படுத்தினால் எனவே இப்போது உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் சர்க்யூட்டில் i2 மற்றும் v2 ஆகியவற்றின் மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி கேட்டால் 3 ஓம் ரெசிஸ்டரில் பவர் சிதறடிக்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் இவை இரண்டும் பேரலலாக இணைக்கப்பட்டுள்ளதால் நீங்கள் இந்த முனையில் கிர்ச்சோஃப்பின் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் மற்றும் அதற்கு சமமான ரெசிஸ்டென்ஸ் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்யலாம் எனவே நீங்கள் சம ரெசிஸ்டென்ஸ் பெறுவீர்கள் எனவே சர்க்யூடின் சமமான மொத்த R 6 ஓம் ஆக இருக்கும் அதன்படி கரண்ட் மதிப்பை நீங்கள் காணலாம் A இப்போது இந்த குறிப்பிட்ட பிரிவின் 2 ஓமின் பேரலல் ரெசிஸ்டென்ஸின் அதாவது சமமான ரெசிஸ்டென்ஸ் வோல்டேஜ் V ஆகும் இந்த வோல்டேஜ் இரண்டு ரெசிஸ்டர் களுக்கும் பொதுவானதுஎன்பதால் இந்த கலவையின்மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பின்னர் இறுதியாக கரண்ட் பிரிவு பயன்படுத்தி நீங்கள் மதிப்பைக் கண்டுபிடிக்கலாம் எனவே நீங்கள் இது 6 ஓம் மற்றும் 3 ஓம் பேரலல் ரெசிஸ்டென்ஸ்களின் சமமான சேர்க்கையால் 4 வோல்ட் போன்ற மதிப்பு கிடைக்கும்பின்னர் கரண்ட் பிரிவு ஆட்சி பயன்படுத்தி கரண்ட் மதிப்பு காணலாம் W இப்போது சீரீஸ் கபாசிடர் களைப் பற்றி பேசலாம் இப்போது கீழே உள்ள சர்க்யூட் ஐ கவனியுங்கள் அங்கு சீரீஸில் n கபாசிடர் கள் இணைக்கப்பட்டுள்ளன கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் ஏனெனில் இவை சீரீஸில் இணைக்கப்பட்டுள்ளன எனவே கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தும்போது நீங்கள் பெறுவது ஏனெனில் இந்த வோல்டேஜ் தனிப்பட்ட கபாசிடர் களில் உள்ள வோல்டேஜ் ஆகும் இப்போது வோல்டேஜ் என்றால்என்ன Kவதுகபாசிடர் இன்வோல்டேஜ் என வரையறுக்கப்படுகிறது எனவே இது முந்தைய வகுப்பில் நாம் விவாதித்த ஒன்று அங்கு பல்வேறு ரெசிஸ்டர் இண்டக்டர் மற்றும் கபாசிடர் கூறுகளை அனாலிசிஸ் செய்தோம் இப்போது இது kவதுகபாசிடர் நீங்கள் சீரீஸில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து கபாசிடர் களுக்கான வோல்டேஜ் ங்களைச் சேர்த்தால் மொத்த வோல்டேஜ் இன் மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை நீங்கள் மீண்டும் ஒழுங்கமைக்கும்போது ஒருங்கிணைப்பிற்கு வெளியே உள்ள அனைத்து கபாசிடர் களையும் நீங்கள் இணைக்க முடியும் ஏனெனில் இவை நிலையான அளவுகள் மற்றும் பின்னர் பெற ஆரம்ப வோல்டேஜ் கள் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும்

இப்போது நீங்கள் இந்த இரண்டையும் ஒப்பிட்டுப் பார்த்தால் தனிப்பட்ட திறன்களின் ரெசிப்ரோகல் இன் சுருக்கத்தைத் தவிர வேறில்லைஎன்று நீங்கள் எளிதாக முடிவு செய்வீர்கள் எனவே நீங்கள் வெறுமனே எழுதலாம் இது சீரீஸில் இணைக்கப்பட்ட கபாசிடர் களின் எண்ணிக்கை எனவே இப்போது நீங்கள் என்ன சொல்ல முடியும் n சீரீஸில் இணைக்கப்பட்ட கபாசிடர் களின் சமமான கபாசிடர் என்பது தனிப்பட்ட கபாசிடர் களின் ரெசிப்ரோகல் தொகையின் ரெசிப்ரோகல் ஆகும் அதாவது c சமமானது என்பது தனிப்பட்ட கபாசிடர் களின் ரெசிப்ரோகல் தொகையின் ரெசிப்ரோகல் தவிர வேறில்லை இப்போது நீங்கள் ஒப்பிட்டுப் பார்த்தால் ரெசிஸ்டென்ஸ் உடன் தொடர்புடைய முந்தைய கலந்துரையாடல் சீரீஸில் உள்ள கபாசிடர் கள் பேரலல் எதிர்ப்பைக் காணும் அதே வழியில் ஒன்றிணைவதை நீங்கள் அவதானிக்கலாம் இப்போது பேரலல் இணைக்கப்பட்டுள்ள கபாசிடர்களைப் பற்றி பேசலாம் எனவே இங்கே நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் மற்றும் சமமான கபாசிடன்ஸ் இன் மதிப்பை நீங்கள் அடையாளம் காணலாம் காணலாம் எனவே நீங்கள் கிர்ச்சோஃப் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்தும்போது iவதுகபாசிடர் இல்பாயும் கரண்ட் ஐ இவ்வாறுஎழுதலாம் என்பதுஉங்களுக்குத் தெரியும் இதைத்தான் முந்தைய விரிவுரையில் பார்த்தோம் எனவே நீங்கள் அனைத்து கரண்ட் களையும் தொகுத்தால் அது சர்க்யூட்டில் காட்டப்படும் கரண்ட் க்குச் சமமாக இருக்கும் எனவே இது மொத்த கரண்ட் எதுவும் இல்லை ஆனால் i1பிளஸ் i2முதல் in வரைஎனவே நீங்கள் தொகுக்கும்போது கிடைக்கும் தொகுத்தால் நீங்கள் எழுதலாம் C சமமானது சர்க்யூட் க்கு பேரலலாக இணைக்கப்பட்டுள்ள தனிப்பட்ட கபாசிடர் களின் தொகுப்பைத் தவிர வேறில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் எனவே n பேரலலாக இணைக்கப்பட்ட மின்தேக்கியின் சமமான கபாசிடன்ஸ் தனிப்பட்ட மின்தேக்கிகளின் தொகையைத் தவிர வேறில்லை ஆகவே ரெசிஸ்டர்ஸ் மற்றும் கபாசிடர்களுடன் தொடர்புடைய சர்க்யூட் களின் தொடர்புகளை நீங்கள் கவனித்தால் பேரலலாக இணைக்கப்பட்ட ரெசிஸ்டர்ஸ் சீரீஸில் உள்ள ரெசிஸ்டர்ஸ்களைப் போலவே இணைக்கப்படுகின்றன ன்று நீங்கள் கூறலாம் இப்போது இண்டக்டர்களைப் பற்றி பேசலாம் இண்டக்டர்களை வைத்துக்கொள்வோம்சீரீஸில் இணைக்கப்பட்டுள்ளLn இண்டக்டர்கள் உள்ளன எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் ஏனென்றால் இவை லூப்பில் இணைக்கப்பட்டுள்ளன தனிப்பட்ட இண்டக்டர்கள் முழுவதும் தனிப்பட்ட வோல்டேஜ் களின் தொகுப்பைத் தவிர வேறில்லை எனவே நமக்குத் தெரிந்தபடி எல்லா இண்டக்டர்களிலும் i ஒரே மாதிரியாக இருக்கிறேன் எனவே நீங்கள் என்ன எழுத முடியும்

எனவே நீங்கள் அனைத்து இண்டக்டர் களையும் தொகுக்கும்போது L சமமானது அந்த குறிப்பிட்ட சர்க்யூட் களில் சீரீஸில் இணைக்கப்பட்டுள்ள அனைத்து தனிப்பட்ட இண்டக்டன்ஸ் களின் தொகுப்பைத் தவிர வேறில்லை என்று நீங்கள் முடிவு செய்யலாம் எனவே n சீரீஸில் இணைக்கப்பட்ட இண்டக்டர்களின் சமமான இண்டக்டன்ஸ் என்பது தனிப்பட்ட இண்டக்டன்ஸ் கூட்டுத்தொகை ஆகும்

எனவே நீங்கள் சீரீஸில் ஒருங்கிணைந்த ரெசிஸ்டர் களுடன் தொடர்புபடுத்தினால் சீரீஸில் உள்ள இண்டக்டர் கள் சீரீஸில் இணைக்கப்பட்டுள்ள ரெசிஸ்டர் களைப் போலவே சமமான இண்டக்டன்ஸ் கொண்டிருக்கும் என்று கூறுவீர்கள் இப்போது பேரலல் இணைக்கப்பட்ட இண்டக்டர் களைப் பற்றி பேசலாம் இந்த இண்டக்டர் கள் பேரலலாக இணைக்கப்பட்டுள்ளதை இந்த படத்தில் நீங்கள் காண்பீர்கள் இந்த இண்டக்டர் கள் பேரலலாக இணைக்கப்படும்போது நீங்கள் கிர்ச்சோஃப்பின் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்தலாம் நீங்கள் கிர்ச்சோஃப்பின் கரண்ட் சட்டத்தைப் பயன்படுத்தினால் வோல்டேஜ் மூலத்திலிருந்து வரும் கரண்ட் தனிப்பட்ட இண்டக்டர் களில் பாயும் தனிப்பட்ட கரண்ட் களின் சுருக்கத்தைத் தவிர வேறொன்றுமில்லை இறுதியாக இதன் நோக்கம் சர்க்யூட்டின் சமமான இண்டக்டன்ஸ் மதிப்பைக் கண்டுபிடிப்பதாகும் எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு இண்டக்டரிலும் தனித்தனியாக பாயும் கரண்ட் மதிப்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே i ஒருங்கிணைந்த வடிவத்தில் எழுதப்படலாம் மொத்த கரண்ட் மதிப்பைக் கண்டுபிடிக்க இங்கேயும் பயன்படுத்தப்பட்டுள்ளது எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு இண்டக்டரிலும் பாயும் தனிப்பட்ட கரண்ட் களை நீங்கள் தொகுக்க வேண்டும் ஒவ்வொரு இண்டக்டரிலும் வோல்டேஜ் ஒரே மாதிரியாக இருக்கும் முதல் இண்டக்டர் க்கு நாம் எழுதுவோம் இது நாம் சொல்லும் ஒன்று ஆரம்பத்தில் நாம் t0நேரத்தில் இண்டக்டரில் சில கரண்ட் இருப்பதாக கருதுகிறோம் எனவே அது அந்த இண்டக்டர் 1 ஆரம்ப நிபந்தனையாகக் கருதப்படுகிறது இதேபோல் இண்டக்டர் 2க்கும் இண்டக்டன்ஸ் இல் பாயும் ஆரம்ப மின்னோட்டத்தையும்எழுதுவோம் எல்லா உறுப்புகளையும் தொகுக்கும்போது நாம் எழுதலாம் எனவே N பேரலலாக இணைக்கப்பட்ட இண்டக்டர் களின் சமமான இண்டக்டன்ஸ் என்பது தனிப்பட்ட இண்டக்டன்ஸ் களின் ரெசிப்ரோகல் தொகையின் ரெசிப்ரோகல் ஆகும் அதாவது L சமமானவை தனிப்பட்ட இண்டக்டன்ஸ் களின் ரெசிப்ரோகல் தொகையின் ரெசிப்ரோகல் ஆக எழுதப்படலாம் சரி எனவே பேரலலாக இணைக்கப்பட்டுள்ள இண்டக்டர்கள் பேரலல் ரெசிஸ்டர் களைப் போலவே இணைக்கப்படுவதை நாம் அவதானிக்கலாம் மூன்று ரெசிஸ்டர்ஸ் கபாசிடர் கள் மற்றும் இண்டக்டர் கள் ஆகியவற்றின் பேரலல் மற்றும் சீரீஸ் கலவையை நாம் கண்டோம் அடுத்த வகுப்பில் இந்த உறுப்புகளுக்கிடையேயான பேஸர் உறவைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் அதாவது ரெசிஸ்டர் கபாசிடர் மற்றும் இண்டக்டர் கான வோல்டேஜ் மற்றும் கரண்ட் பேஸர் உறவு பின்னர் சைனுசாய்டல் மாறுபடும் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் இம்பிடன்ஸ் உறவை உறுதிப்படுத்துவோம் இந்த அமர்வை இன்று முடிக்கிறோம் அடுத்த வகுப்பில் இந்த அளவுகளின் பேஸர் பிரதிநிதித்துவத்துடன் செல்வோம் நன்றி